டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டமின் பதினாறாவது மாட்யூல்க்கு வரவேற்கிறோம் பதினைந்தாவது மாட்யூல் உடன் ஈ ஆர் மாடலின் மூன்றாவது வாரம் முடிவடைந்தது மூன்றாவது வாரத்தில் குறிப்பாக நாம் எஸ் க்யூ எல் ன் அட்வான்ஸ்ட் அம்சங்களையும் ரிலேஷனல் அல்ஜிப்ரா மற்றும் கால்குலி அடிப்படையில் கொரி லாங்குவேஜ் பற்றியும் பேசினோம் பின்னர் நாம் என்டிடி ரிலேஷன்ஷிப் மாடலின் அடிப்படையைப் பற்றி ஆழமாக பேசினோம் உண்மையான உலகின் ஒரு சிஸ்டத்தை டிசைன் செய்வதற்கு அடிப்படையான கான்செப்சுவல் லெவல் ரெப்ரசன்ட்டேஷன் என்டிடி ரிலேஷன்ஷிப் மாடல் ஆகும் இப்போது நம் அடுத்த பணி அதை சரியான முழுமையான ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைனிற்கு எடுத்துச் செல்வதாகும் மேலும் இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய தியரிகளை பல்வேறு லெவலில் கொண்டிருக்கும் நாம் அதை மெதுவாக உருவாக்குவோம் இந்த டிஸ்கஷன் ஐந்து மாட்யூலை எடுத்துக் கொள்ளும் இதை முடிக்க ஒரு வாரம் ஆகும் தற்போதைய ரிலேஷனல் டிசைன் மாட்யூலின் நோக்கம் செய்த ஈ ஆர் மாடலின் நல்ல ரிலேஷனல் டிசைன் அம்சங்களை அடையாளம் காண்பது ஆகும் நம்மிடம் ஈ ஆர் மாடல் உள்ளது நம்மிடம் என்டிடி செட் மற்றும் ரிலேஷன்ஷிப் உள்ளது அவற்றை ஸ்கீமாவாக மாற்றுகிறோம் அதை எப்படி செய்வது என்று பார்த்தோம் நம்மிடம் சில டிசைன் உள்ளது ஆனால் கேள்வி என்னவென்றால் இது ஒரு நல்ல டிசைனா என்பதே எனவே ஒரு நல்ல டிசைனின் அம்சங்கள் என்ன என்பதைப் பற்றி விவாதிப்போம் பின்னர் பஃஸ்ட் நார்மல் பார்ம் என்றால் என்ன என்பதற்கான முறையான டெஃபனிஷனை நாம் அறிமுகப்படுத்துவோம் மேலும் ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைனின் மிக முக்கியமான பங்க்ஷனல் டிபென்டென்சி கான்செப்டை நாம் அறிமுகப்படுத்துவோம் அதற்கான மாட்யூல் அவுட்லைன் இவை ஆகும் நல்ல ரிலேஷனல் டிசைனின் அம்சங்களை விளக்க ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் இன்ஸ்ட்ரக்டரின் ரிலேசன் அதாவது இன்ஸ்ட்ரக்டரின் என்டிடியை ஒரு ரிலேசனாக கண்டோம் நாம் டிபார்ட்மென்ட் ரிலேசனைப் பார்த்திருக்கிறோம் இப்போது இவை இரண்டும் தனித்தனி ரிலேசன் இல்லை இவை அனைத்தும் ஒரு பொதுவான ரிலேசனில் அதாவது இதன் எல்லா அட்ரிபியூட்களும் பொதுவான ரிலேசனில் வைக்கப்பட்டிருப்பதாக கருதலாம் முன்னர் உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் ரிலேசன் இது மற்றும் உங்கள் டிபார்ட்மென்ட் ரிலேசன் இது என்பதை நீங்கள் நினைவு படுத்துங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்திருந்தால் நிச்சயமாக நாம் அதை இன்ஸ்ட் டெப்ட் inst dept என்று அழைக்கலாம் ஆனால் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் இது ஈ ஆர் மாடலின் அடிப்படையில் நாம் விவாதித்த அதே இன்ஸ்ட் டெப்ட் inst dept அல்ல இது இந்த இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறது இந்த டேட்டாவை கவனமாகப் பார்க்கவும் இப்போது கேள்வி என்னவென்றால் எடுத்துக்காட்டாக நாம் இந்த குறிப்பிட்ட ரோவைப் பார்த்தால் இவை அனைத்தும் கம்ப்யூட்டர் சயின்ஸைச் சேர்ந்த இன்ஸ்ட்ரக்டர்களின் ரோக்கள் முன்னர் நாம் இன்ஸ்ட்ரக்டரின் தகவல்களை இந்த பகுதியில் மட்டுமே ரெப்ரசன்ட் செய்தோம் எனவே இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று நமக்குத் தெரியும் இந்த பகுதியில் டிபார்ட்மென்டின் தகவல்களை நாம் ரெப்ரசன்ட் செய்கிறோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னும் டிபார்ட்மென்டை எடுத்துக்கொள்ளலாம் அந்த பில்டிங் எங்குள்ளது மற்றும் அதில் என்ன பட்ஜெட் உள்ளது என்பது நமக்குத் தெரியும் இப்போது நாம் ஒன்றிணைக்கும்போது இயற்கையாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெய்லர் கட்டிடத்தில் இருக்கிறது அதற்கு 100000 பட்ஜெட் இருப்பதை அறிவோம் எனவே இந்த ரெகார்ட்ஸ் அனைத்தும் இந்த இன்பார்மேஷனை மீண்டும் மீண்டும் கொண்டிருக்கும் இது ஒரு நல்ல சூழ்நிலை அல்ல இந்த வகையான நிலைமை பொதுவாக டேட்டாபேஸ்சில் ரிடன்டன்சி என அழைக்கப்படுகிறது அதாவது நம்மிடம் ஒரே டேட்டா பல இடங்களில் உள்ளது ரிடன்டன்சியின் விளைவு என்ன எடுத்துக்காட்டாக நம்மிடம் ரிடன்டன்சி இருந்தால் பல்வேறு வகையான அனோமலிகள் இருக்கலாம் அனோமலி என்றால் என்ன அனோமலி என்பது சில டேட்டா இன்கன்சிஸ்டெண்ட் ஆக இருப்பதற்கான சாத்தியமாகும் எடுத்துக்காட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மென்ட் டெய்லர் கட்டிடத்திலிருந்து பெயிண்டர் கட்டிடத்திற்கு மாறுகிறது என்று சொல்லலாம் இப்போது அது பெயிண்டர் கட்டிடத்திற்கு மாறினால் என்ன நடக்கும் நாம் இதை அகற்ற வேண்டும் இந்த வேல்யூவை பெயிண்டர் ஆக மாற்ற வேண்டும் இதையும் பெயிண்டர் ஆக மாற்ற வேண்டும் இதையும் பெயிண்டர் ஆக மாற்ற வேண்டும் எனவே நமக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நாம் பல என்ட்ரிகளில் மாற்றத்தை செய்ய வேண்டும் முந்தைய சூழ்நிலையைப் பற்றி சிந்தியுங்கள் நாம் இந்த மூன்றையும் டிபார்ட்மென்ட் ரிலேசனில் கொண்டிருந்தோம் அங்கு இயற்கையாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரே ஒரு ரோ மட்டுமே இருந்தது எனவே இந்த மாற்றம் இந்த அப்டேட்டை ஒரே இடத்தில் மட்டுமே செய்யும் எனவே இந்த ரிடன்டன்சியின் போது நாம் பலவற்றை பல முறை செய்ய வேண்டும் மேலும் அவற்றில் ஏதேனும் ஒன்றை அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை அப்டேட் செய்ய மறந்துவிட்டால் நமக்கு இன்கன்சிஸ்டெண்ட் டேட்டா கிடைக்கும் இதேபோல் நாம் ஒரு புதிய வேல்யூவை இன்செர்ட் செய்ய விரும்பினால் இந்த ரிடன்டன்ட் டேட்டாகளுக்கும் நாம் அதைச் செய்ய வேண்டும் சில காரணங்களால் நாம் டெலீட் செய்ய வேண்டியிருந்தால் எடுத்துக்காட்டாக பிசிக்ஸ் டிபார்ட்மென்டை நீக்க யூனிவர்சிட்டி முடிவு செய்கிறது என்று சொல்லலாம் பிசிக்ஸ் ஐ கொண்டிருக்கும் இந்த ரோக்கள் அனைத்தையும் நாம் நீக்க வேண்டும் அதன் விளைவாக டிபார்ட்மென்ட் நீக்கப்பட்டது அதாவது அதன் விளைவாக நாம் முழு ரோ அனைத்தையும் நீக்குவோம் நாம் டிபார்ட்மென்டை அகற்றுவது மட்டுமல்லாமல் அந்த டிபார்ட்மென்ட்டில் என்ரோல் செய்துள்ள இன்ஸ்ட்ரக்டரையும் அகற்றுவோம் எனவே இந்த வகையான ரிடன்டன்சி டேட்டாபேஸ் டிசைனில் பல்வேறு வகையான அனோமலிகளுக்கு வழிவகுக்கும் மறுபுறம் பார்த்தால் முழு சூழ்நிலையையும் நாம் ஏன் சிக்கலாக்குகிறோம் இந்த அனோமலிகள் இல்லாமல் நாம் ஏற்கனவே ஒரு நல்ல டிசைனைக் கொண்டிருந்தோம் அவற்றில் டிபார்ட்மென்ட்கள் தனியாக இருந்தன இன்ஸ்ட்ரக்டர்கள் தனியாக இருந்தன அந்த வழக்கில் நிலைமை என்னவென்றால் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க நாம் மிகவும் எக்ஸ்பென்சிவான ஜாயின் ஆபரேஷன் செய்ய வேண்டியிருக்கும் எடுத்துக்காட்டாக ஐன்ஸ்டீன் தனது டிபார்ட்மென்டின் பட்ஜெட் என்ன என்பதை அறிய விரும்பினால் இந்த ஃபீல்ட்களை மட்டுமே கொண்டிருந்த முந்தைய இன்ஸ்ட்ரக்டர் டேட்டாபேஸ்ஸில் இன்ஸ்ட்ரக்டர் ரிலேசனில் இருந்து கண்டுபிடிக்க முடியாது நான் ஐன்ஸ்டீனை இங்கிருந்து எடுத்து கொள்ளலாம் டிபார்ட்மென்டின் பெயரை டெப்ட் நேம் dept name ஐ அடிப்படையாகக் கொண்டு டிபார்ட்மென்ட் ரிலேசனோடு ஜாயின் செய்தால் மட்டுமே ஐன்ஸ்டீன் பிஸிக்ஸ்க்கு சொந்தமானவர் என்பதையும் பிஸிக்ஸ்லில் 70000 பட்ஜெட் உள்ளது என்பதையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியும் ஆகவே ஐன்ஸ்டீனின் டிபார்ட்மென்ட்க்கு 70000 பட்ஜெட் உள்ளது ஆகவே எவ்வளவு டேட்டாவை ரிடன்டன்சி செய்து வெவ்வேறு அனோமலி சூழ்நிலைகளுக்கு இட்டுச் செல்கிறோம் அல்லது ரெப்ரெசென்ட்டேஷனில் எவ்வளவு டேட்டாவை ஆப்டிமைஸ் செய்கிறோம் என்ற இரண்டிற்கும் இடையே ஒரு டிரேட் ஆப் வேண்டும் ஆனால் கொரிகளுக்கு பதிலளிக்க அதிக காஸ்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை வரலாம் இது முக்கிய டிசைன் இஸ்யூக்களில் ஒன்றாகும் மேலும் சிலவற்றைப் பார்ப்போம் இந்த எடுத்துக்காட்டுகளில் ஸ்கீமாவின் மற்றொரு காம்பினேஷனைப் பார்ப்போம் செக்ஷன் ஐடி செமஸ்டர் இயர் ஆகியவற்றைக் கொடுக்கும் செக்ஷன்களை கொண்ட செக்ஷன் என்ற ஒரு ரிலேசன் மற்றும் ஒரு செக்ஷன் ஐடிக்கு அது அமைந்துள்ள பில்டிங் மற்றும் அறை எண் என்ன என்று சொல்லும் செக்ஷன் கிளாஸ் என்ற மற்றொரு ரிலேசன் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த வகையான இரண்டு ரிலேசன்களும் ஒரு பொதுவான ரிலேசனாக இணைந்திருந்தால் இவை அனைத்தும் செக்ஷனில் இருந்து வருகின்றன இதுவும் செக்ஷன் கிளாஸிருந்து வருகின்றன ஆனால் இந்த விஷயத்தில் ரெபெட்டிஷன் அல்லது ரிடன்டன்ட் இன்பார்மேஷன் இல்லை என்பதை நாம் காணலாம் ஸ்கீமாக்ககளை இணைப்பது ரெபெட்டிஷன் அல்லது ரிடன்டன்ட் அடிப்படையில் எப்போதும் மோசமாக இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே வெவ்வேறு சூழ்நிலைகளை அஸ்ஸஸ் செய்ய வேண்டியிருக்கும் நாம் சொன்னதைப் போல மறுபக்கத்தைப் பார்க்க விரும்பினால் ஸ்கீமாவை சிறியதாக மாற்றுவதின் மூலம் ரிடன்டன்சியைத் தவிர்க்கலாம் நாம் பார்த்த கம்பைன்ட் இன்ஸ்ட் டெப்ட் inst dept ரிலேஷன்ஷிப் ஐ நாம் காணலாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் நாம் இன்ஸ்ட் டெப்ட் inst dept ஐப் பார்த்தால் டிபார்ட்மென்ட் ரிலேஷன்ஷிப் பற்றிய முந்தைய இன்பார்மேஷனிலிருந்து டிபார்ட்மென்ட் நேம் பிரைமரி கீ இது டிபார்ட்மென்ட் நேம் பில்டிங் மற்றும் பட்ஜெட்டைக் கொண்டிருக்கும் ரிலேஷன்ஷிப் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் பிரைமரி கீ இருப்பதன் விளைவு என்ன இது ஒரு பிரைமரி கீயாக இருந்தால் இரண்டு ரெகார்ட்களும் டிபார்ட்மென்ட் நேமுடன் மேட்ச் ஆகாது மேலும் பில்டிங் மற்றும் பட்ஜெட்டின் அடிப்படையில் வேறுபட்டதாக இருக்கும் ஒரே டிபார்ட்மென்டின் நேம் ஐக் கொண்ட இரண்டு ரெகார்ட்கள் இருந்தால் அவை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் அவை முற்றிலும் வேறுபட வேண்டும் இதன் விளைவு என்ன என்று பார்ப்போம் ஒரு டிபார்ட்மென்ட் ஸ்கீமாவில் நேம் பில்டிங் பட்ஜெட் இருந்தால் டிபார்ட்மென்ட் நேம் ஒரு கேண்டிடேட் கீயாக இருக்கும் இரண்டு ரெகார்ட்கள் டிபார்ட்மென்ட் நேமுடன் பொருந்தினால் அவை பில்டிங் மற்றும் பட்ஜெட்டில் மிகவும் லூஸ் ஆக பொருந்த வேண்டும் நாம் முறையான டெபினிஷனுக்கு வருவோம் மிகவும் லூஸ் ஆக இதை பங்க்ஷனல் டிபென்டென்சி என்று நாம் அழைக்கிறோம் பில்டிங் மற்றும் பட்ஜெட் டிபார்ட்மென்ட் நேம் ஐ பங்க்ஷனலி டிபென்டென்ட் என்று நாம் கூறுகிறோம் இது இன்ஸ்ட் டெப்ட் inst dept ஐப் பிரித்து ஒரு சிறிய ரிலேஷனை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஆகும் ஏனெனில் டிபார்ட்மென்ட் நேம் இன்ஸ்ட் டெப்ட் inst dept இல் கேண்டிடேட் கீ அல்ல இது இன்ஸ்ட் டெப்ட் inst dept இன் ரெகார்ட்களை யூனிக்காக தீர்மானிக்காது அவ்வாறு இல்லாததால் இந்த டிபார்ட்மென்ட் நேம் அட்ரிபியூட் கீயின் வேல்யூஸ் டூப்ளிகேட் அல்லது ட்ரிப்ளிகேட் ஆனால் பில்டிங் மற்றும் பட்ஜெட்டின் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகும் அதாவது ரிடன்டன்சி உள்ளது எனவே இந்த சூழ்நிலை மிகவும் பொதுவான சூழ்நிலை இது நமக்கு ஒரு டீகம்போசிஷன் சிறியதாக தேவை என்பதைக் குறிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நாம் கவனிக்கவும் வேண்டும் வேறு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் டீகம்போசிஷன் என்பது ரிடன்டன்சி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சிக்கல்களைத் தீர்க்கும் நிவாரணி ஆகும் ஐடி நேம் ஸ்ட்ரீட் சிட்டி சாலரி ஆகியவற்றைக் கொண்ட வேறுபட்ட ரிலேஷன்ஷிப் எம்ப்லாயீயை பார்க்கலாம் அதை சிறியதாக மாற்ற விரும்புகிறோம் இரண்டு ரிலேசன் ஐடி நேம் மற்றும் ஸ்ட்ரீட் சிட்டி சாலரி ஆகியவற்றைக் கொண்டுள்ளதாக மாற்ற வேண்டும் எனவே நாம் அதைச் செய்தால் ஒரு குறிப்பிட்ட ஐடிக்கான சாலரியை எவ்வாறு பெறுவது பொது அட்ரிபியூட்டான நேமின் அடிப்படையில் நாம் இயல்பாகவே இந்த இரண்டு ரிலேசன்களையும் சேர்க்க வேண்டியிருக்கும் கொரி மற்றும் கேள்வி என்னவென்றால் நாம் இதை சேர்க்கும்போது அசல் இன்பார்மேஷனை நாம் திரும்பப் பெறுகிறோமா அல்லது சில இன்பார்மேஷனை இழக்கிறோமா என்பதே கம்பைன்ட் இன்ஸ்டன்ஸின் ஒரு உதாரணத்தைப் பார்க்கலாம் நமக்கு இரண்டு வெவ்வேறு ஐடிகள் உள்ளன ஆனால் தற்செயலாக நேம்கள் ஒரே மாதிரியானவை இந்த இரண்டு தனித்துவமான எம்ப்லாயீகளின் நேம்களும் ஒன்றே எனவே நாம் டீகம்போசிஷன் செய்யும்போது ஐடி மற்றும் நேமைக் காட்டும் இந்த ரிலேசனைப் பெறுகிறோம் இத்துடன் நேமை வைத்து அவற்றை நாச்சுரல் ஜாயின் செய்ய முயற்சிக்கும்போது நமக்குத் தேவையான இதன் காம்பினேஷனைப் பெறுவது மட்டுமல்லாமல் இதுவும் கிடைக்கிறது ஆகவே நாச்சுரல் ஜாயின் அடிப்படையில் இதுதான் நமக்குக் கிடைக்கிறது என்று நாம் சொன்னால் ஒரிஜினல் ரிலேஷனில் உண்மையில் இல்லாத இதுவும் நமக்குக் கிடைக்கிறது நாச்சுரல் ஜாயினில் நாம் நான்கு ரெகார்ட்களைப் பெறுகிறோம் ஒரிஜினலில் நமக்கு இரண்டு ரோக்கள் மட்டுமே இருந்தன எனவே உண்மையில் தவறான சில என்ட்ரிஸ்களை நாம் பெறுகிறோம் இவை டேட்டாபேஸ்சில் இல்லை இது நடக்கும் போது நம்மிடம் இன்பார்மேஷன் லாஸ் இருப்பதாகவும் அத்தகைய ஜாயின்கள் லாஸி ஜாயின் என்றும் கூறப்படுகிறது எனவே நாம் டீகம்போசிஷன் செய்யும்போது நம் ஜாயின்கள் இயற்கையில் லாஸ்லெஸ் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லையெனில் அது ஒரு நல்ல டிசைன் அல்ல மீண்டும் ஒரு ஹைபோதேடிக்கல் எடுத்துக்காட்டைக் காணலாம் இது மூன்று அட்ரிபியூட்களைக் கொண்ட ரிலேசன் இதை இரண்டு அட்ரிபியூட்களைக் கொண்ட இரண்டு ரிலேசனாக நாம் டீகம்போஸ் செய்து விட்டோம் இங்கு நாம் ஒரு இன்ஸ்டன்ஸைக் காட்டியுள்ளோம் இவற்றை ஜாயின் செய்யும் போது ஒரிஜினல் இன்பார்மேஷன் இது என்பதைக் காட்டுகிறது ஜாயின் போது ஒரிஜினல் இன்பார்மேஷன் முழுமையாக ரிட்ரீவ் செய்யப்படுகிறது நாம் அதே டேபிளைத் திரும்பப் பெறுகிறோம் அது நிகழும்போது ஜாயின் லாஸ்லெஸ் என்று நாம் சொல்கிறோம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒருபுறம் ரிடன்டன்சியைக் குறைக்க சிறிய ரிலேசனாக டீகம்போஸ் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது நாம் அதைச் செய்யும்போது சிறிய ரிலேசன்கள் சில நாச்சுரல் ஜாயின் மூலம் ஒரிஜினல் ரிலேசனாக தொகுக்கப்பட வேண்டும் அதாவது நாம் அந்த ரிலேசனை திரும்பப் பெற வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இல்லையெனில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத லாஸி ஜாயின் மேலும் டீகம்போசிஷனால் கொரிகளுக்கு நாம் பதிலளிக்க விரும்பும் ஒவ்வொரு முறையும் நாச்சுரல் ஜாயினின் காஸ்ட் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பை பஃஸ்ட் நார்மல் பாஃர்மாக கேட்டக்ரைஸ் செய்யும் விதத்தை அடுத்ததாக நாம் பார்க்கலாம் அட்ரிபியூட்களின் டொமைன்கள் இன்டிவிசிபிள் என்றால் அவற்றை அட்டாமிக் என்று நாம் கூறுகிறோம் ஒரு எண் ஸ்ட்ரிங் மற்றும் பல அட்டாமிக் எனக் கூறப்படுகிறது அனைத்து அட்ரிபியூட்களின் டொமைன்களும் அட்டாமிக்காக இருந்து அவை மல்டி வேல்யூடாக இல்லாமல் சிங்கிள் வேல்யூடாக இருந்தால் ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா பஃஸ்ட் நார்மல் பார்ம் இல் இருப்பதாக நாம் கூறுகிறோம் இந்த கண்டிஷன்ஸ் திருப்தி அடைந்தால் ஒவ்வொரு ரிலேஷனல் ஸ்கீமாவும் அதன் பஃஸ்ட் நார்மல் பார்ம் இல் இருப்பதாக நாம் கூறுவோம் இதுபோன்ற நார்மல் பார்ம்களை டிஃபைன் நோக்கத்தை மெதுவாக புரிந்துகொள்வோம் முதலில் டெபினிஷனைப் புரிந்துகொள்வோம் இயற்கையில் ரிலேசன் காம்போசிட் அட்ரிபியூட்களை கொண்டிருந்தாலோ மல்டி வெல்யுட் அட்ரிபியூட்களை வைத்திருந்தாலோ அந்த ரிலேஷனல் ஸ்கீமா பஃஸ்ட் நார்மல் பார்ம்மில் இருக்காது நம்மிடம் இந்த சாத்தியமான வேல்யூஸ் உள்ளன என்று நாம் சொன்னால் அவற்றை ஸ்ட்ரிங்ஸ்சாக நாம் கருதினால் அதனுடைய ரிலேஷனல் ஸ்கீமா பஃஸ்ட் நார்மல் பார்மில் இருக்கும் ஸ்ட்ரிங்கிலிருந்து நாம் முதல் இரண்டு எழுத்துக்களை பிரித்தெடுத்தால் அது சிஎஸ் அது டிபாட்மெண்டை நமக்குச் சொல்லும் அடுத்த நான்கு எழுத்துக்கள் நமக்கு ஒரு எண்ணைக் கொடுக்கின்றன அது குறிப்பிட்ட ஒரு ஸ்டுடென்ட்டின் வரிசை எண் எனவே நாம் உண்மையில் ஒரு அட்டாமிக் டொமைனைப் பயன்படுத்தவில்லை ஏனென்றால் நமது டொமைன் ஒரு வேல்யூவாக இருப்பதை விட தனித்தனியாக இன்டெர்ப்ரெட் செய்யப் வேண்டும் எனவே இவை பஃஸ்ட் நார்மல் பாஃர்மாக இருக்கக்கூடியவை அல்ல எது பஃஸ்ட் நார்மல் பார்ம் மற்றும் பஃஸ்ட் நார்மல் பார்ம் இல்லாதது என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நாம் கொடுத்துள்ளோம் இது டெலிபோன் நம்பர் பல எண்கள் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இது பஃஸ்ட் நார்மல் பார்மில் இல்லை ஏனெனில் டெலிபோன் நம்பர் காம்போசிட் என்பதால் அது வெவ்வேறு காம்போனென்ட்ஸ்களைக் கொண்டுள்ளது மேலும் நாம் பல டெலிபோன் நம்பர்களைக் கொண்டிருக்கலாம் எனவே இந்த ரிலேஷன் பஃஸ்ட் நார்மல் பார்மில் இல்லை நாம் என்ன செய்ய முடியும் இந்த டெலிபோன் நம்பர்களை நாம் இரண்டு வெவ்வேறு அட்ரிபியூட்களாக பிரிக்கலாம் டெலிபோன் நம்பர் 1 மற்றும் டெலிபோன் நம்பர் 2 அப்படியிருந்தும் அது பஃஸ்ட் நார்மல் பார்மில் இல்லை ஏனென்றால் அவை எந்த வரிசையில் கையாளப்பட வேண்டும் என்பது நமக்குத் தெரியாது நாம் டெலிபோன் நம்பரைத் தேட வேண்டுமானால் நாம் பல அட்ரிபியூட்களைத் தேட வேண்டும் கான்செப்சுவல் ரீதியாக ஒரே மாதிரி தான் ஆனால் ஏன் இரண்டு அட்ரிபியூட் மட்டுமே யாரும் 3 டெலிபோன் நம்பர் 7 டெலிபோன் நம்பர் மற்றும் பலவற்றை வைத்திருக்க முடியாதா எனவே இது உண்மையில் ஒரு நல்ல வழி அல்ல வேறு வழி என்னவென்றால் ஒவ்வொரு டெலிபோன் நம்பருக்கும் நாம் ஒரு தனி ரோவை அறிமுகப்படுத்தலாம் ஆனால் இவ்வாறு நாம் செய்தால் ரிடன்டன்சி வரும் என்று ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் மேலும் இதனால் பல்வேறு வகையான அனோமலிகளின் பாசிபிலிட்டிஸ் உள்ளன அதை அடையக்கூடிய ஒரு வழி ஈ ஆர் மாடலிங்கில் நாம் கண்ட ப்ரின்சிபிளை பின்பற்றுவதே ஆகும் இந்த மல்டி வேல்யூட் டிபெண்டண்சியை ஒரு தனி ரிலேஷனில் ரெப்ரசன்ட் செய்ய முடியும் நாம் அந்த ரிலேஷனில் கஸ்டமர் ஐடிக்கு எதிராக டெலிபோன் நம்பரை வைத்திருக்கிறோம் எனவே அவற்றில் பலவற்றை நாம் வைத்திருக்க முடியும் அதை கஸ்டமர் நேமிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் அதாவது கஸ்டமர் நேம் மற்றும் டெலிபோன் நம்பருக்கு இடையில் பேரெண்ட் சைல்ட் ரிலேஷன் போல் ஒன் டு மெனி ரிலேஷன் உள்ளது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட டெலிபோன் நம்பர் இருக்கலாம் அது 1 என் எஃப் ரிலேஷன் பஃஸ்ட் நார்மல் பார்ம் ரிலேஷன் ஐ உருவாக்குகிறது பின்னர் 2 என் எஃப் மற்றும் 3 என் எஃப் பற்றிப் பார்ப்போம் ஆனால் அது எதிர்கால கதை இப்போது டேட்டாபேஸ்சின் பெரும்பகுதியை டிக்டேட் செய்யும் ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைனின் மாத்தமடிக்கல் பார்முலேஷனான பங்க்ஷனல் டிபென்டென்சி பற்றி அறியலாம் டிபார்ட்மென்ட் நேம் பில்டிங் மற்றும் பட்ஜெட்டைப் பற்றி நாம் கொஞ்சம் பேசினோம் இப்போது ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன் நல்லதா அல்லது ஒரு குறிப்பிட்ட ரிலேஷனல் ஸ்கீமா நல்லதா என்பதை தீர்மானிக்க சில மெசர்ஸ்களுக்கு எதிராக நாம் சரிபார்க்க வேண்டும் அது நல்லதல்ல என்றால் இந்த கண்டிஷன்கள் ஒவ்வொன்றையும் ஸடிஸ்ஃபை செய்யும் ரிலேசனின் செட்டாக நாம் அதை டீகம்போஸ் செய்ய வேண்டும் இவை ஒவ்வொன்றும் R1 R2 அடிப்படையில் Ri என்பது அட்ரிபியூட்களின் செட்டாகும் ஏனெனில் இது ஒரு ரிலேஷனல் ஸ்கீமாவாகும் ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா என்பது அட்ரிபியூட்களின் செட்டாகும் எனவே இயற்கையாகவே R என்பது Ri அனைத்தின் யூனியன் ஆக இருக்கும் அதாவது மொத்த அட்ரிபியூட்களின் செட் எல்லா தகவல்களையும் ஒரே டேபிளில் ஒரு ரிலேஷனாக வைப்பதற்கு பதிலாக நாம் அதை அடிப்படையில் 'n' வெவ்வேறு ஸ்கீமாவாக டீகம்போஸ் செய்கிறோம் இந்த ரிலேஷன்கள் R1 R2 Rn ஒவ்வொன்றும் நல்ல பார்மில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஒரிஜினல் ரிலேசனை எவ்வாறு திரும்பப் பெறுவது போதுமான அட்ரிபியூட்களால் ரெப்ரசன்ட் செய்யப்பட்ட ஒரிஜினல் ரிலேசன் ஒரு லாஸ்லெஸ் ஜாயின் ஐ எடுக்க வேண்டும் அதாவது இந்த டீகம்போசிஷன் நமக்கு லாஸ்லெஸ் ஜாயின் ஐக் கொடுக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்த இரண்டு முக்கிய ஐடியாக்களை நாம் மிகவும் அடித்தளமாகப் பயன்படுத்துகிறோம் அவை பங்க்ஷனல் டிபென்டென்சிஸ் மற்றும் மல்ட்டிவேல்யூட் டிபெண்டண்சி ஆகும் பங்க்ஷனல் டிபென்டென்சி என்பது லீகல் ரிலேஷன் செட்டில் உள்ள ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் ஆகும் நினைவில் கொள்ளுங்கள் இது ஸ்கீமாவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் அந்த கன்ஸ்ட்ரைண்ட் ஐ டிஃபைன் செய்தவுடன் ஸ்கீமாவை ஸடிஸ்ஃபை செய்யும் அனைத்து ரிலேசனுக்கும் அது ஹோல்ட் ஆக வேண்டும் இங்கே சில அட்ரிபியூட் செட்களின் வேல்யூ மற்றொரு அட்ரிபியூட் செட்களின் வேல்யூவை தனித்தனியாக டிடெர்மைன் செய்ய வேண்டும் மூன்று அட்ரிபியூட்களின் வேல்யூ நமக்குத் தெரியும் என்றால் மற்ற நான்கு அட்ரிபியூட்களின் வேல்யூஸ் தெரியும் என்று நாம் சொல்ல முடிய வேண்டும் கீ அல்லது சூப்பர் கீயின் அடிப்படையில் இந்த கருத்தை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் ஒரு கீ என்பது அட்ரிபியூட்களின் செட் என்று நாம் கூறிய இடத்தில் இதேபோன்ற கருத்தை நாம் பார்த்துள்ளோம் இந்த அட்ரிபியூட் செட்டின் மேல் இரண்டு ரோக்களின் வேல்யூஸ் ஒரே மாதிரியாக இருந்தால் இரண்டு ரோக்களும் முற்றிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் கீயானது பங்க்ஷனல் டிபென்டென்சிக்கு சிமிலரான காரியத்தைச் செய்யும் ஆனால் அது மிகவும் ஸ்பெசிபிக் ஆகும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் ஜெனெரலைசேஷன் ஆகும் பங்க்ஷனல் டிபென்டென்சி ஐ முறையாக டிஃபைன் செய்யலாம் R ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா அதாவது அட்ரிபியூட்களின் செட்டாகும் α β ⸦ R என்று சொல்லலாம் இவ்வாறு எழுதிய இந்த நொட்டேஷனைக் கவனிக்கலாம் α என்பது அட்ரிபியூட்களின் செட் β என்பது மற்றொரு அட்ரிபியூட்களின் செட் இரண்டுமே ஒரே R இன் சப்குரூப் அதுமட்டுமில்லாமல் α → β என்று சொன்னால் α வின் அட்ரிபியூட்களுக்கு மேல் ஒரு டப்பிளின் வேல்யூ நமக்குத் தெரிந்தால் β வின் அட்ரிபியூட்களின் மீது அந்த டப்பிளின் வேல்யூஸ் பிக்ஸ்ட் ஆகும் நமக்கு இரண்டு டப்பிள்கள் t1 மற்றும் t2 இருந்து α அட்ரிபியூட் செட்டில் அவற்றின் வேல்யூஸ் ஒரே மாதிரியாக இருந்தால் அவசியமாக β அட்ரிபியூட் செட்டின் மீது அவற்றின் வேல்யூஸ் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இது ஒரு டிசைன் கன்ஸ்டரைண்ட் என்று நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு தற்செயலான ப்ராப்பர்ட்டி அல்ல ஒரு ஸ்கீமாவின் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டன்ஸ் இதை ஸடிஸ்ஃபை படுத்துகிறது என்பது மட்டுமல்ல இது ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சி என்று நாம் கூறும்போது ஸ்கீமாவின் அனைத்து கடந்த நிகழ்கால மற்றும் எதிர்காலஇன்ஸ்டன்ஸ்களும் இதை ஸடிஸ்ஃபை செய்ய வேண்டும் இரண்டு அட்ரிபியூட்ஸ் A மற்றும் B ஐக் கொண்ட ஒரு ரிலேஷன் ஸ்கீமாவை நாம் எடுத்துக் கொண்டால் குறைந்தபட்சம் இந்த இன்ஸ்டன்ஸில் சொல்லலாம் ஆனால் ஸ்கீமாவில் உள்ள எல்லா இன்ஸ்டன்ஸ்களுக்கும் என்னவென்று நமக்குத் தெரியவில்லை இந்த இன்ஸ்டன்ஸில் A → B ஹோல்ட் ஆகாது என்று நாம் கூறலாம் ஏனென்றால் முதல் மற்றும் இரண்டாவது ரெகார்டுக்கு இடையில் A இன் வேல்யூ ஒன்றுதான் ஆனால் B இன் வேல்யூ 4 மற்றும் 5 இந்த இன்ஸ்டன்ஸில் குறைந்தபட்சம் B → A ஐ ஹோல்ட் ஆகும் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும் ஏனென்றால் நாம் இரண்டு டப்பிள்களை எடுத்துக் கொண்டால் B க்கு மேல் அவற்றின் வேல்யூ பொருந்தாது அவை பொருந்தவில்லை என்றால் இயல்பாகவே A அட்ரிபியூட் செட்டின் மீது டப்பிளின் வேல்யூக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வி இல்லை எனவே இந்த இன்ஸ்டன்ஸில் B → A ஹோல்ட்ஸ் என்று நாம் கூறலாம் பங்க்ஷனல் டிபென்டென்சிஸ்க்கு இந்த டெஃபனிஷன் கொடுக்கப்பட்டால் சூப்பர் கீயின் டெஃபனிஷன் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சூப்பர் கீ இயற்கையாகவே முழு செட்டையும் குறிக்கும் அட்ரிபியூட்களின் சப்குரூப் ஆகும் கேண்டிடேட் கீ k என்பது மினிமல் சூப்பர் கீ இந்த நிலையில் இரண்டு கண்டிஷன்கள் ஸடிஸ்ஃபை செய்யப்பட வேண்டும் முதல் கண்டிஷன் ஒரு சூப்பர் கீ இருந்தால் அது எல்லா அட்ரிபியூட்களையும் குறிக்க வேண்டும் மற்றொரு கண்டிஷன் மினிமலிட்டி என்று கூறப்படுகிறது அதாவது α → R என்றால் α ஒரு k இன் சப்குரூப்பாக இருக்காது அதாவது α → R என்றால் k ஒரு கேண்டிடேட் கீயாக இருக்காது நாம் α ஐ சரிபார்க்க வேண்டும் எனவே நாம் முன்னர் குவாலிடேட்டிவ்வாக கூறிய இந்த இரண்டும் இப்போது மாத்தமடிக்கல்லாக எஸ்டாபிளிஷ் செய்யப்பட்டது எனவே வெவ்வேறு பங்க்ஷனல் டிபென்டென்சிஸ் உள்ளன என்று நாம் கூறலாம் எடுத்துக்காட்டாக இன்ஸ்ட் டெப்ட் inst dept ரிலேஷன் ஐப் பார்த்தால் டிபார்ட்மென்ட் நேம் → பில்டிங் என்று நாம் அறிவோம் இவை ஹோல்ட் ஆக வேண்டிய பங்க்ஷனல் டிபென்டென்சிஸ் ஆனால் நிச்சயமாக டிபார்ட்மென்ட் நேம் பங்க்ஷனலி டிடெர்மைன் சாலரி என்று நாம் எதிர்பார்க்க மாட்டோம் அது மிக அதிகமாக இருக்கும் எனவே பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் உண்மையான உலகத்தைப் பற்றிய உண்மைகளாகும் அவற்றை உண்மையான உலகத்திலிருந்து நாம் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் பின்னர் பங்க்ஷனல் டிபென்டென்சி பார்முலேஷன் டேட்டாபேஸ்சில் குறிப்பிடப்படும் பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்டின் கீழ் ஒரு ரிலேஷன் வேலிட்டா எனச் சோதிக்க பங்க்ஷனல் டிபென்டென்சிகளைப் பயன்படுத்தலாம் செட்டில் பல பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் இருக்கக்கூடும் இங்கே R ஒரு ரிலேசன் ரிலேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட பங்க்ஷனல் டிபென்டென்சி செட் F இன் கீழ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் லீகல் என்பதாகும் r அதை ஸடிஸ்ஃபை செய்யும் அது F ஐ ஹோல்ட்ஸ் செய்தால் ரிலேஷனல் ஸ்கீமா R இன் பாஸ்ஸிப்ளான அனைத்து இன்ஸ்டன்ஸ்களிலும் ஸடிஸ்ஃபை ஆகும் என்று நாம் கூறுவோம் எனவே அதை F ஹோல்ட்ஸ் ஆன் R என்று நாம் கூறுகிறோம் ஒரு ரிலேசன் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட் மற்றும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகான ரிலேஷனல் ஸ்கீமா ஐ திருப்தி படுத்துகிறது அதாவது பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட் ஹோல்ட்ஸ் ஆன் ரிலேஷனல் ஸ்கீமா என்று கூறுவோம் இதன் பொருள் ரிலேஷனின் கடந்த நிகழ்கால மற்றும் எதிர்கால இன்ஸ்டன்ஸ்கள் அனைத்தும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளை ஸடிஸ்ஃபை செய்யும் எடுத்துக்காட்டாக நம்மிடம் ஐடி உள்ளது நமக்குத் தெரியும் ஐடி → நேம் id → name ஐடி டிஸ்டிங்க்ட் என்றால் நேம் டிஸ்டிங்க்ட் ஆக இருக்க வேண்டும் இங்கு நேம் → ஐடி name id என்றும் நாம் காணலாம் இங்கு நேம் → ஐடி name id ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டன்ஸில் ஸடிஸ்ஃபை ஆகிறது என்று நாம் கூறலாம் அங்கு நேம் ஒரே மாதிரியாக இரண்டு ரோக்களில் இல்லை ஆனால் இந்த ரிலேஷனல் ஸ்கீமாவால் அதை இன்ஃபர் செய்ய முடியாது ஏனெனில் நாளை நாம் மற்றொரு என்ட்ரியைப் பெறலாம் இதனால் இரண்டு ரோக்கள் நேமுடன் பொருந்தக்கூடும் ஆனால் அவை ஐடியில் பொருந்தாத டிஸ்டிங்க்ட் என்ட்ரியாக இருக்கலாம் இப்படித்தான் குறிப்பிட்ட வகையில் பார்க்க வேண்டும் இடது புறம் வலது புறத்தின் சூப்பர்செட்டாக இருந்தால் பங்க்ஷனல் டிபென்டென்சி ட்ரிவியல் என்று நாம் கூறுகிறோம் ஐடி மற்றும் நேமுடன் இடது புறம் நமக்கு ஒரு பெரிய அட்ரிபியூட் செட் இருந்தால் வெளிப்படையாக ஐடி நேம்→ ஐடி ஐடி நேம் → நேம் நேம் → நேம் எனவே டப்பிள்ஸ் ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சியின் இடது புற அட்ரிபியூட்டுடன் பொருந்தினால் அவை வலது புற அட்ரிபியூடுடனும் பொருந்த வேண்டும் வலது புற அட்ரிபியூட்கள் இடது புற அட்ரிபியூட்களின் சப்செட்டாக இருந்தால் பங்க்ஷனல் டிபென்டென்சி என்பது வெளிப்படையாக உண்மையாக இருக்கும் இவை ட்ரிவியல் டிபெண்டண்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்த இரண்டு ஸ்லைடுகளில் வெவ்வேறு டேபிள்களின் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளை சில எடுத்துக்காட்டுகளாகக் காட்டியுள்ளேன் இங்கே ஸ்டுடென்ட் ஐடி → செமஸ்டர் அதாவது ஒரு ஸ்டுடென்ட் இரண்டு செமஸ்டர்களில் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது என்பதை நாம் மாடலாக காட்ட முயற்சிக்கிறோம் பின்னர் ஸ்டுடென்ட் ஐடி லெக்சர் → TA மற்றும் பல இந்த குறிப்பிட்ட ரிலேசனுக்கு ஸ்டுடென்ட் ஐடி லெக்சர் கேண்டிடேட் கீயாகவும் இருக்கும் இது மற்றொரு எடுத்துக்காட்டு அவற்றைப் பார்த்தால் இந்த பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் மிகவும் உண்மையான உலக சூழ்நிலைகள் என்று நாம் சமாதானமாகி விடுவோம் அதை இந்த வழியில் மாடலாக அமைக்க முடியும் ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்டைக் கொடுத்தால் நாம் உண்மையில் ஒரு க்ளோஸர் ஐ கணக்கிடலாம் எடுத்துக்காட்டாக A → B மற்றும் B → C எனில் A ஒரு பங்க்ஷனலி டிடெர்மைன்ட் என நாம் ஊகிக்க முடியும் ஏனென்றால் இரண்டு பீப்பிள்ஸ் A இல் பொருந்தினால் B இலும் அவர்கள் பொருந்துவதாக A → B கூறுகிறது இப்போது B → C யும் வைத்திருந்தால் B இல் அவர்கள் பொருந்தினால் அவை C இலும் பொருந்த வேண்டும் ஆகவே A இல் பொருந்தினால் அவை C உடன் பொருந்த வேண்டியிருக்கும் இது பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்டின் லாஜிக்கல் இம்ப்ளிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இதைப் பற்றி பின்னர் பார்ப்போம் கொடுக்கப்பட்ட செட் F இன் அனைத்து லாஜிக்கலி இம்ப்ளைடு பங்க்ஷனல் டிபென்டென்சிஸ்களையும் நாம் எடுத்துக் கொண்டால் அவை ஒரு க்ளோஸர் செட் என்று நாம் கூறுகிறோம் அதை F ஆல் ரெப்ரெசென்ட் செய்கிறோம் எனவே F என்பது F இன் சூப்பர்செட் ஆகும் மேலே உள்ள எடுத்துக்காட்டில் இது F மற்றும் இது F ஆகும் பார்க்கவும் ஸ்லைடு நேரம் 3100 பங்க்ஷனல் டிபென்டென்சி தியரி மேலும் தொடரும் இந்த மாட்யூலில் நமக்குத் தேவையான டீகம்போசிஷன் மற்றும் லாஸ்லெஸ் ஜாயின் ப்ராப்பர்ட்டிகளுக்கு இடையிலான நல்ல ரிலேஷனல் டிசைன் டிரேட் ஆப் அம்சங்களை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் நாம் பஃஸ்ட் நார்மல் பார்ம் மற்றும் அட்டாமிக் டொமைன்களைப் பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம் மேலும் பங்க்ஷனல் டிபென்டென்சிஸ் கருத்தை நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம் அதை நாம் மேலும் கட்டமைப்போம் நல்ல முடிவுகளுக்குத் தேவையான மிகவும் உறுதியான ஸ்ட்ராட்டஜிகளைப் பெற முயற்சிப்போம்